கடத்தல் மற்றும் கதிர்வீச்சை மட்டுமே பார்த்தோம் மேலும் நியூட்டனின் குளிரூட்டும் விதியின் அடிப்படையில் வெப்பச்சலனத்தை சுருக்கமாக குறிப்பிட்டோம் ஒரு பொருளைப் பின்தொடர்ந்து வெளியில் ஓடும் விஷயங்கள் இருந்தால் வெப்பப் பரிமாற்றமானது நியூட்டனின் குளிரூட்டும் விதியால் வரையறுக்கப்படுகிறது என்று நீங்கள் கருதினால் எதிர்ப்பு என்னவாக இருக்க வேண்டும் இப்போது நாம் உண்மையில் சென்று வெப்பச்சலனத்தின் காரணமாக வெப்பப் போக்குவரத்தை எவ்வாறு மதிப்பிடுவது அல்லது எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதைப் பார்க்கப் போகிறோம் முதலில் வெப்ப போக்குவரத்து குணகத்தை எவ்வாறு மதிப்பிடுவது இதுவரை வெப்பப் போக்குவரத்துக் குணகம் எனப்படும் சில அளவு இருப்பதாக நாங்கள் எப்போதும் கருதுகிறோம் அது நமக்குத் தரப்படுகிறது இப்போது இது ஒரு வெப்பப் போக்குவரத்து குணகம் எனப்படும் இந்த அளவை எவ்வாறு மதிப்பிடுவது என்று பார்க்கப் போகிறோம் உண்மையில் வெப்பப் போக்குவரத்து குணகம் என்பது அடர்த்தி கடத்துத்திறன் போன்ற ஒரு உள்ளார்ந்த சொத்து அல்ல என்பதை நான் முன்பே குறிப்பிட்டேன் இது ஒரு கற்பனையான அளவு இது வசதிக்காக வரையறுக்கப்பட்டுள்ளது எல்லா நேரத்திலும் சமன்பாடுகளைத் தீர்ப்பதற்குப் பதிலாக நிகர வெப்பப் போக்குவரத்து குணகம் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முடிந்தால் சில வகையான சிக்கல்களைத் தீர்ப்பதில் அது மிகவும் வசதியாக இருக்கும் மேலும் வெப்ப பரிமாற்ற செயல்முறை தொழில்துறையில் மிகவும் முக்கியமானது வெப்பப் பரிமாற்றிகளைப் பற்றி இன்னும் சிறிது நேரம் படிப்பில் பார்க்கலாம் எனவே வெப்பப் பரிமாற்றிகளில் என்ன நடக்கிறது என்றால் உங்களிடம் ஒரு குழாய் இருப்பதாகவும் குழாயின் வழியாகப் பாயும் திரவம் இருப்பதாகவும் குழாயின் வெளிப்புறத்தில் பாயும் வேறு சில திரவங்கள் இருப்பதாகவும் கூறலாம் இப்போது குழாயின் உள்ளே பாயும் திரவம் முதல் வெளியே பாயும் திரவம் வரை கொண்டு செல்லப்படும் நிகர வெப்பம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் ஒரு எளிய வழி அல்லது ஒரு சிக்கலான வழி இரண்டிற்கும் அனைத்து மாதிரி சமன்பாடுகளையும் எழுத வேண்டும் குழாய் சுவரில் கடத்தலுக்கு மாதிரி சமன்பாடுகளை எழுதவும் மற்றும் நீங்கள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் தீர்க்க முடியும் இது மிகவும் சலிப்பான விஷயம் எனவே ஒரு நேர்த்தியான வழி போக்குவரத்து குணகம் எனப்படும் ஒன்றை வரையறுப்பதாகும் இது அடிப்படையில் ஒரு திரவத்திலிருந்து சுவருக்கும் சுவரிலிருந்து மற்ற திரவத்துக்கும் கொண்டு செல்லப்படும் வெப்பத்தின் நிகர அளவைப் பிடிக்கிறது எனவே வெப்பச்சலனத்தின் காரணமாக வெப்பப் போக்குவரத்து எவ்வாறு நிகழ்கிறது அல்லது வெப்பச்சலனம் காரணமாக மேம்படுத்தப்பட்டதன் பின்னணியில் உள்ள கொள்கைகளைப் புரிந்துகொள்வது மிகவும் வசதியானது மேலும் இது பல கணக்கீடு மற்றும் வடிவமைப்பு நோக்கங்களுக்கு உதவுகிறது எனவே இந்த பாடத்திட்டத்தில் வெகுஜன பரிமாற்றத்தையும் பார்க்கத் தொடங்குவது இதுவே முதல் முறையாகும் எனவே இதுவரை நாங்கள் வெகுஜன பரிமாற்றத்தைப் பார்த்ததில்லை ஏனென்றால் கடத்தலில் வெகுஜனப் போக்குவரத்து என்பது பொருத்தமற்றது எனவே வெகுஜன போக்குவரத்தைப் பற்றி நாங்கள் விவாதிக்கவில்லை ஆனால் வெகுஜன போக்குவரத்து வெப்பச்சலனத்தில் ஒரு பங்கு வகிக்கிறது எனவே வெப்பச்சலனம் மேம்படுத்தப்பட்ட வெப்பப் போக்குவரத்தின் பல்வேறு அம்சங்களைச் செய்யும் போது வெகுஜனப் போக்குவரத்து செயல்முறைகளின் அளவீடுகளையும் பார்ப்போம் எனவே இவை இரண்டும் ஒரே மாதிரியான போக்குவரத்து செயல்முறைகள் எனவே நீங்கள் ஒன்றைக் குறிப்பிட முடிந்தால் மற்றொன்றின் தன்மையை இலவசமாகப் பெறுவீர்கள் நாம் உண்மையில் ஒருவேளை அடுத்த விரிவுரையில் ஒற்றுமை அல்லது ஒப்புமை என்று ஏதாவது பார்க்க வேண்டும் வேகம் வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து என 3 வெவ்வேறு போக்குவரத்து செயல்முறைகள் உள்ளன என்பதை நாங்கள் காண்பிப்போம் இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று ஒத்தவை அல்லது அவை ஒன்றுக்கொன்று ஒத்தவை உண்மையில் அவை ஒன்றுக்கொன்று ஒத்தவை என்பதை நாங்கள் மிகவும் அளவு பாணியில் காண்பிப்போம் இந்த 3 போக்குவரத்து செயல்முறைகள் பொதுவாக ஒரே லென்ஸிலிருந்து பார்க்கப்படுவதற்கு இதுவே காரணம் எனவே குறிப்பாக நாம் எதைப் பார்க்கப் போகிறோம் என்பதைப் பார்க்கப் போகிறோம் வெப்பச்சலனம் காரணமாக வெப்பம் வெகுஜன பரிமாற்றத்துடன் தொடர்புடைய வரையறைகள் என்ன நியூட்டனின் குளிரூட்டும் விதியைப் பற்றி நாங்கள் விவாதித்தபோது இடைமுகத்தில் வெப்பப் போக்குவரத்தின் அடிப்படை வழிமுறை உண்மையில் வெப்பச்சலனம் அல்ல அது உண்மையில் பரவல் என்று நாங்கள் கூறியது உங்களுக்கு நினைவிருக்கலாம் எனவே வெப்பச்சலனத்தின் காரணமாக வெப்பம் மற்றும் வெகுஜன பரிமாற்றத்துடன் தொடர்புடைய வரையறை என்று நான் கூறும்போது வெப்பச்சலனத்தால் மேம்படுத்தப்பட்டது அல்லது வெப்பச்சலனத்தால் பாதிக்கப்பட்டது என்று கூறி தகுதிபெற வேண்டும் எனவே அதைப் பார்ப்பது சரியான வழி உண்மையில் பரவல் என்பது இடைமுகத்தில் போக்குவரத்து நிகழும் பொறிமுறையாகும் என்று பார்ப்போம் பின்னர் நாம் மேலே சென்று பார்த்து போக்குவரத்து சமன்பாடுகளை எழுதுவோம் போக்குவரத்து செயல்முறையை அளவிடும் சமன்பாடுகள் மூன்று வேகம் வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்தை பார்க்கின்றன மேலும் எல்லை அடுக்கைப் பார்ப்போம் எனவே வேக எல்லை அடுக்கு பற்றி அதிகம் இந்த பாடத்திட்டத்தில் விவாதிக்கப்படாது இது ஏற்கனவே உங்கள் திரவ இயக்கவியல் பாடத்தில் உள்ளது எனவே நாம் நேரடியாகச் சென்று செறிவு மற்றும் வெப்பநிலை எல்லை அடுக்கு செய்வோம் வெப்பநிலை எல்லை அடுக்கு வெப்ப போக்குவரத்துக்கு ஒத்திருக்கிறது மற்றும் செறிவு எல்லை அடுக்கு வெகுஜன போக்குவரத்துக்கு ஒத்திருக்கிறது எனவே நாம் எல்லை அடுக்குகளைப் பார்க்கிறோம் பின்னர் அவை ஒத்தவை மற்றும் அவை எவ்வளவு ஒத்தவை என்பதை ஒப்புமைகலில் பார்ப்போம் மேலும் இந்த மூன்று போக்குவரத்து செயல்முறைகளை வகைப்படுத்த இந்த ஒற்றுமையை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வதுஅதுதான் நாம் பார்க்கும் மூன்றாவது தலைப்பு 4 வது தலைப்பு உண்மையில் அதன் பெரும்பகுதி அப்படியானால் 2 வகையான வெப்பச்சலன விளைவுகளை நாம் காணலாம் எனவே ஒன்று கட்டாய வெப்பச்சலனம் என்று அழைக்கப்படுகிறது எனவே உங்களிடம் ஒரு குழாய் இருந்தால் அங்கு திரவம் உண்மையில் குழாயில் செலுத்தப்படுகிறது எனவே இது ஒரு இயக்கப்படும் ஓட்டமாகும் அங்கு திரவ துகள்களின் இயக்கம் வெளிப்புற இயக்கி வெளிப்புற விசைக்குழாய் காரணமாக உள்ளது அதுவே கட்டாய வெப்பச்சலனம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் அந்த சூழ்நிலையின் காரணமாக வெப்பப் போக்குவரத்து மற்றும் வெகுஜனப் போக்குவரத்தின் மேம்பாடு உண்மையில் சக்தி வெப்பச்சலனத் தலைப்பில் உள்ளடக்கப்படும் இங்கே நாம் இரண்டு அம்சங்களைப் பார்ப்போம் ஒன்று வெளிப்புற ஓட்டங்கள் மற்றொன்று உள் ஓட்டங்கள் எனவே குழாய் உதாரணத்தைப் பார்ப்போம் நான் சிறிது நேரத்திற்கு முன்பு விவரித்தேன் உங்களிடம் ஒரு திரவம் உள்ளது அது ஒரு குழாய் வழியாக செல்கிறது மேலும் மற்றொரு திரவம் குழாயைக் கடந்து செல்கிறது குழாயின் வெளிப்புறம் எனவே இப்போது வெப்பப் போக்குவரத்தின் பண்புகள் திரவத்திலிருந்து குழாயின் உள்ளே உள்ள சுவருக்கு என்ன நடக்கிறது என்பதைப் பொறுத்து நிர்வகிக்கப்படுக்கிறது எனவே அது உள் ஓட்டம் பிரிவில் மூடப்பட்டிருக்கும் மேலும் வெளியில் என்ன நடந்தாலும் அது வளைந்த பரப்பில் பாய்கிறது குழாயின் வெளிப்புறமானது வளைந்த மேற்பரப்பு பகுதியாகும் மேலும் திரவமானது வளைந்த பரப்பளவைக் கடந்தும் பாய்கிறது எனவே இது ஒரு வெளிப்புற ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த இரண்டு தலைப்புகளையும் நாங்கள் தனித்தனியாகப் பார்க்கிறோம் மேலும் அவை ஒவ்வொன்றிற்கும் லேமினார் மற்றும் கொந்தளிப்பான ஓட்டத்திற்கும் இரண்டு வெவ்வேறு வழக்குகள் இருக்கும் உங்கள் திரவ இயக்கவியல் பாடத்தில் லேமினார் மற்றும் கொந்தளிப்பான ஓட்டம் என்ற கருத்தை நாங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தியுள்ளோம் எனவே லேமினார் மற்றும் கொந்தளிப்பான நிலைமைகளின் கீழ் ஓட்டத்தின் பண்புகளை எவ்வாறு இணைப்பது அந்த சூழ்நிலையில் வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்தை அது எவ்வாறு பாதிக்கிறது என்பதைப் பார்ப்போம் பின்னர் நாம் இயற்கை வெப்பச்சலனத்தைப் பார்ப்போம் எனவே இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னவென்றால் நான் ஒரு காபியை வாங்குகிறேன் அதை மேசையில் வைக்கிறேன் எனவே வெப்பப் போக்குவரத்தின் முனைகள் எனவே இறுதியில் காபி உண்மையில் ஒரு சமநிலையை அடையும் மற்றும் அது வளிமண்டலக் கோடு 25 டிகிரி c போன்ற அதே வெப்பநிலையை அடையும் எனவே காபி வெப்பத்தை இழக்கும் வழிமுறை உண்மையில் கடத்தல் மற்றும் வெப்பச்சலனம் ஆகிய இரண்டும் ஆகும் இப்போது கடத்தல் அது என்ன என்பதை நாம் புரிந்துகொள்கிறோம் வெப்பச்சலனம் இங்கு ஒரு பாத்திரத்தை வகிக்கும் காரணம் என்னவென்றால் திரவத்தின் அடர்த்தி உள்ளூர் வெப்பநிலையைப் பொறுத்தது எனவே அடர்த்தியில் மாற்றம் ஏற்படும் போது ஈர்ப்பு ஒரு பாத்திரத்தை வகிக்கும் பின்னர் அது திரவத்தை சுழற்றச் செய்யும் அது சில வெப்பச்சலனத்தை ஏற்படுத்தும் அது வெப்பப் போக்குவரத்து அல்லது வெகுஜன போக்குவரத்தை மேம்படுத்தப் போகிறது எனவே அதுவே இயற்கை அல்லது இலவச வெப்பச்சலனம் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் கடைசி பிரிவில் சில பயன்பாடுகளைப் பார்ப்போம்கொதித்தல் மற்றும் ஒடுக்கம் எனவே இது வெப்பப் பரிமாற்றிகளின் வடிவமைப்பிற்கு நம்மை அழைத்துச் செல்லும் முதலில் நீங்கள் ஒரு நீராவியை விரும்பலாம் அது ஒரு நீராவிக்குள் செல்லக்கூடும் உங்களில் பெரும்பாலானவர்கள் கடந்த ஆண்டு RCF இல் உள்ள இந்த ஆலைக்கு சென்றிருப்பீர்கள் எனவே பல வெப்பப் பரிமாற்றிகள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் உண்மையில் நீராவி பாதுகாப்பு தொழில்துறையில் ஒரு முக்கிய அம்சமாகும் எனவே அவை பலவிதமான திரவங்களை கொதிக்கவைக்க அல்லது பலவிதமான திரவங்களை சூடாக்க நீராவியைப் பயன்படுத்துகின்றன எனவே கொதிநிலை மற்றும் ஒடுக்கம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே இந்த கருத்துகளில் சிலவற்றைப் பார்க்கிறோம் மேலும் இது முடிந்ததும் அடுத்த தலைப்பு வெப்பப் பரிமாற்றிகளாக இருக்கும் எனவே அங்குதான் நாம் உண்மையில் திடீர்த்திருப்ப கியர் மாற்றி வெப்பப் பரிமாற்றி என்ற பாடத்தின் அடுத்த தலைப்புக்குச் செல்வோம் ஏனெனில் இது உண்மையில் பாடத்தின் பெரும்பகுதி இந்த தலைப்பில் உள்ளது நாம் ஒரு தன்னிச்சையான பொருளை எடுத்துக்கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் மேற்பரப்பு வெப்பநிலை Ts இல் பராமரிக்கப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் அது ஒரு திடப்பொருள் என்று சொல்லலாம் எனவே இதுவரை நாம் பார்த்தது என்னவென்றால் திரவத்தின் அனைத்து பண்புகளும் நமக்குத் தெரியும் என்று நாங்கள் கருதினோம் மேலும் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்தோம் மேலும் வெப்பப் போக்குவரத்து என்பது நியூட்டனின் குளிரூட்டும் உரிமையின் சட்டத்தால் வழங்கப்பட்ட வெப்பப் போக்குவரத்து குணகத்தால் வகைப்படுத்தப்படுகிறது என்று கூறினோம் எனவே இப்போது நாம் தலைகீழாக செய்கிறோம் திடத்தைப் பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் மேலும் மேற்பரப்பின் வெப்பநிலை நமக்குத் தெரியும் மேலும் இந்தப் பொருளைக் கடந்து பாயும் திரவத்தின் பண்புகள் என்ன அல்லது வெப்பப் பரிமாற்ற வீதம் என்ன என்பது எங்களுக்குத் தெரியாது எனவே ஒரு திரவம் V வேகத்தில் பாய்கிறது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் ஓடை திரவத்தின் வெப்பநிலை என்று கூறுவோம் அதாவது இந்த திரவம் உண்மையில் கடந்த பாய்கிறது மற்றும் இந்த பொருளிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது வெப்பநிலை T∞ என்று சொல்லலாம் மேலும் அது பொருளைப் பார்ப்பதற்கு முன்பே இருக்கும் வெப்பநிலை நீராவி எனவே இப்போது அந்த இடத்தில் வெப்பப் போக்குவரத்து என்ன என்பதைப் பார்ப்போம் இடம் 1 வெப்பப் போக்குவரத்தின் ஓட்டம் என்ன எனவே நியூட்டனின் குளிரூட்டும் விதி இடம் 1 இல் உள்ள வெப்பப் போக்குவரத்தின் ஃப்ளக்ஸ் உள்ளூர் வெப்பநிலை சாய்வு மூலம் பெருக்கப்படும் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தால் கொடுக்கப்படும் Ts ஆனது T∞ ஐ விட பெரியது என்று நான் கருதினால் அந்த இடத்தில் உள்ள திடப்பொருளில் இருந்து திரவத்திற்கு உண்மையில் மாற்றப்படும் வெப்பப் பாய்ச்சல் அதுவாகும் இப்போது வெப்பப் போக்குவரத்து குணகம் உண்மையில் இந்த பொருளின் மேற்பரப்பில் நிலையானது என்று முன்னர் கருதுவோம் எனவே இப்போது அதைக் கருதுவதற்கு எந்த காரணமும் இல்லை ஏனெனில் திரவத்தின் போக்குவரத்து பண்புகள் அல்லது திரவத்தில் உள்ள வெப்பப் போக்குவரத்து எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்காது எனவே இது x y மற்றும் z நிலையின் செயல்பாடாக இருக்கும் என்னிடம் 3 ஆயங்கள் உள்ளன எனவே x மற்றும் y என்று சொல்லலாம் எனவே அது பதவியின் செயல்பாடாக இருக்கும் திடப்பொருளிலிருந்து திரவத்திற்கு வெப்பப் போக்குவரத்தின் மொத்த விகிதம் என்னவாக இருக்கும் எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த வெளிப்பாட்டை அந்த திடமான சரியான மேற்பரப்பில் ஒருங்கிணைக்க வேண்டும் அது ஆக இருக்கும் எனவே இது வெப்பத்தின் மொத்த அளவு இந்த வெப்பமானது திடப்பொருளிலிருந்து திரவத்திற்கு கொண்டு செல்லப்படும் வீதமாகும் எனவே இப்போது எனப்படும் அளவை வரையறுக்கலாம் எனவே இது சராசரி வெப்ப போக்குவரத்து குணகம் மேலும் இது வரையறுக்கப்படுகிறது இது திடப்பொருளில் இருந்து திரவத்திற்கு ஒருங்கிணைந்த As h மடங்கு dAs ஆக வெப்பப் போக்குவரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த பரப்பளவு ஆகும் எனவே Ts மற்றும் T ∞ என்றால் என்னவென்று எனக்குத் தெரியும் என்று கருதினால் அது ஒரு அனுமானம் அல்ல பின்னர் நான் நிகர வெப்பப் போக்குவரத்து விகிதமான q ஐ மீண்டும் எழுத முடியும் அது க்கு சமமான Ts T∞ ஆக உள்ளது எனவே சராசரி வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் அடிப்படையில் திடப்பொருளிலிருந்து திரவத்திற்கு நிகர வெப்பப் போக்குவரத்தை நான் மீண்டும் எழுத முடியும் எனவே உங்களின் அனைத்து கணக்கீடுகளிலும் பயன்படுத்திய அனைத்தும் உண்மையில் சராசரி வெப்பப் போக்குவரத்து குணகம் ஆகும் இந்த வெப்பச்சலனத் தலைப்பின் பெரும்பகுதிக்கு நாம் பார்க்கப் போவது இந்த சராசரி வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்பதுதான் எனவே சராசரி வெப்பப் போக்குவரத்து குணகம் உங்களுக்குத் தெரிந்திருந்தால் நீங்கள் முடித்துவிட்டீர்கள் சராசரி வெப்பப் போக்குவரத்து குணகம் என்னவென்று உங்களுக்குத் தெரிந்தால் வடிவியல் என்றால் என்ன இருப்பிடம் என்ன உள்ளூர் ஃப்ளக்ஸ் என்ன போன்றவற்றைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஆம் சரியே எனவே இது நிலையானது என்று நாங்கள் கருதினோம் இது நிலையானதாக இல்லாவிட்டால் வெப்பநிலை மேற்பரப்பு வெப்பநிலையின் இருப்பிட மாற்றத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை ஒருங்கிணைத்திருப்பீர்கள் வேறு ஏதேனும் கேள்விகள் எனவே நிறுத்துவது நல்லது என்று நான் நினைக்கிறேன்